வெப்ப பரிமாற்ற பாடத்திற்கு வரவேற்கின்றோம் முதலில் பரிமாற்றம் என்றால் என்ன என்று பார்ப்போம் இடமாற்றம் என்பது சுற்றுப்புறங்களுடனான அமைப்பின் தொடர்பு காரணமாக குறிப்பிட்ட அளவுகளின் இயக்கத்தை உள்ளடக்கியது பரிமாற்ற செயல்முறையை எது இயக்குகிறது உந்து சக்தி பரிமாற்ற செயல்முறைக்கான உந்து சக்தி எது உந்து சக்தி வெப்ப பரிமாற்றம் என்றால் வெப்பநிலை வேறுபாடு மற்றும் வெகுஜன பரிமாற்றமாக இருந்தால் அது இரசாயன திறன் ஆகும் எனவே வெப்ப பரிமாற்ற வெப்பநிலை வேறுபாடு பொதுவாக டெல்டா டி என குறிப்பிடப்படுகிறது இது வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை இயக்குகிறது அல்லது வெப்ப பரிமாற்றத்தை இயக்குகிறது மற்றும் இரசாயன ஆற்றல் டெல்டா மு வெகுஜன பரிமாற்றத்தை இயக்குகிறது எனவே உந்து சக்தி எதனால் ஏற்படுகிறது என்ற கேள்வி உடனடியாக எழுகிறது உந்து சக்தி உண்மையில் இயற்கையாக இருக்கலாம் உந்து சக்திக்கு என்ன காரணம் உந்து சக்தி இயற்கையாக உருவாக்கப்படலாம் அல்லது கணினியைப் பொறுத்து அது வடிவமைக்கப்படலாம் உதாரணமாக நாம் ஒரு ஸ்லாப் வைத்திருக்கலாம் இது உண்மையில் வெவ்வேறு வெப்பநிலைகளில் பராமரிக்கப்படுகிறது ஒன்று அதிக மற்றும் குறைந்த வெப்பநிலையில் நீங்கள் ஸ்லாப்பை அப்படியே விட்டுவிடுங்கள் காலப்போக்கில் ஸ்லாப்பில் எல்லா இடங்களிலும் வெப்பநிலை எனவே அது சீரான வெப்பநிலையை அடையும் போது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு ஆற்றல் ஓட்டம் இருக்க வேண்டும் அது உண்மையில் வெப்பப் போக்குவரத்தை உள்ளடக்கியது எனவே நிலையான நிலையிலும் இது நிகழலாம் எனவே முக்கியமான போக்குவரத்து செயல்முறைகள் என்ன வேக போக்குவரத்தாக இருக்கலாம் வெப்ப போக்குவரத்தாக இருக்கலாம் மற்றும் வெகுஜன போக்குவரத்தாக இருக்கலாம் இப்போது இந்த 3 உண்மையில் சில இயல்புகளில் ஒத்திருக்கிறது உண்மையில் அவை தொடர்புடையவை மற்றும் அவை ஒருவருக்கொருவர் ஒத்தவை எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் பார்ப்போம் முதன்மையாக வெப்ப போக்குவரத்து வெப்ப பரிமாற்ற செயல்முறை நாம் முதன்மையாக வெப்ப பரிமாற்றத்தில் கவனம் செலுத்துவோம் மற்றும் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் நோக்கங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் இந்த பாடத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் பல்வேறு அமைப்புகளில் வெப்ப பரிமாற்ற செயல்முறையை அளவிடுவது ஆகும் குறிப்பாக பல்வேறு சொற்களஞ்சியங்களைப் பார்த்து தொடங்குவோம் பாடத்திட்டத்தில் சம்பந்தப்பட்ட பல்வேறு சொற்கள் வரையறுக்கப்படும் வெப்ப பரிமாற்ற செயல்பாட்டில் உள்ள இயற்பியல் கொள்கைகள் உண்மையில் விவரிக்கப்படும் ஆர்வமுள்ள பல்வேறு அமைப்புகளில் வெப்பப் போக்குவரத்து நிகழ்வுகள் விவரிக்கப்படும் குறிப்பாக இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உள்ள அடிப்படை அம்சங்களைப் பார்ப்போம் பின்னர் இந்த ஒவ்வொரு அமைப்புகளின் அளவையும் பார்ப்போம் எனவே இந்த ஒவ்வொரு அமைப்புகளிலும் உள்ள வெப்பப் போக்குவரத்து நிகழ்வுகளின் அளவைப் பார்ப்போம் இவை ஒவ்வொன்றிற்கும் உண்மையில் மாதிரிகளை எழுதுவோம் குறிப்பாக ஒவ்வொரு அமைப்புக்கும் உள்ளூர் மற்றும் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கணக்கிடுவோம் பின்னர் நாம் மாதிரிகள் மற்றும் உள்ளூர் மற்றும் ஒட்டுமொத்த வெப்ப போக்குவரத்து குணகங்களின் நடத்தையை பகுப்பாய்வு செய்வோம் இந்த நோக்கங்களை மனதில் கொண்டு வெப்ப பரிமாற்றம் என்றால் என்ன என்பதை ஆராய்வோம் வெப்ப பரிமாற்றம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிப்போம் எனவே வெப்பப் பரிமாற்றம் முக்கியமாக வெப்ப ஆற்றலின் உற்பத்தி பயன்பாடு மாற்றம் மற்றும் பரிமாற்றம் ஆகியவற்றைப் பற்றியது இது வெவ்வேறு அமைப்புகளுக்கு இடையிலான வெப்பம் வெப்ப பரிமாற்றம் என்றால் என்ன இது வெப்ப ஆற்றலின் உற்பத்தி பயன்பாடு மாற்றம் மற்றும் பரிமாற்றம் அதாவது உடல் அமைப்புகளுக்கு இடையில் வெப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கியது எனவே உண்மையில் வெப்ப பரிமாற்றம் வெவ்வேறு தொழில்களில் பல்வேறு அலகு செயல்பாடுகளில் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டாக திரவங்கள் மற்றும் திரவங்களின் குளிர்ச்சியின் போது வெப்பப் பரிமாற்றம் ஏற்படுகிறது இரசாயனத் தொழில்கள் பெட்ரோ கெமிக்கல் தொழில்கள் மின் உற்பத்தித் தொழில்கள் மருந்துத் தொழில்கள் மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் எனவே வெப்பப் பரிமாற்றம் உண்மையில் எங்கும் நிறைந்த ஒரு நிகழ்வாகும் இது உண்மையில் வெவ்வேறு தொழில்களில் பல்வேறு செயல்முறைகளில் காணப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்து நிகழ்வுகளைப் புரிந்துகொள்வது உண்மையில் இந்த அலகு செயல்பாடுகளை வகைப்படுத்துவதில் மிகவும் முக்கியமானது குறிப்பாக செலவு சேமிப்பு மற்றும் வெவ்வேறு திரவங்களுக்கு இடையில் வெப்பத்தை கொண்டு செல்வது இது உண்மையில் ஒரு ஆற்றல் தீவிர செயல்முறையாகும் இதைக் கருத்தில் கொண்டு வெப்பப் போக்குவரத்து செயல்முறையின் பல்வேறு வகைகள் என்ன வெப்ப பரிமாற்ற செயல்முறையின் வெவ்வேறு முறைகள் என்ன என்பதைப் பார்க்கத் தொடங்குவோம் எனவே வெப்பப் போக்குவரத்து உண்மையில் வெவ்வேறு கட்டங்களில் நிகழலாம் உதாரணமாக இது ஒரு கட்டத்தில் ஏற்படலாம் வெப்ப பரிமாற்றம் ஒரு கட்டத்தில் ஏற்படலாம் எடுத்துக்காட்டாக ஸ்லாப்பின் 2 முனைகளில் உண்மையில் வெவ்வேறு வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் ஒரு ஸ்லாப் இருந்தால் ஒரு இடத்தில் வெப்பமூலம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஒருவர் உண்மையில் வெப்பத்தை ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மாற்றலாம் ஸ்லாப் அங்கு வெப்பம் ஒரு கட்டத்திற்குள் கொண்டு செல்லப்படுகிறது இதேபோல் இது பல கட்டங்களில் ஏற்படலாம் எனவே உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உண்மையில் இருக்கும் ஒரு திடப்பொருளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் உண்மையில் இந்த திடப் பொருளைக் கடந்து செல்லும் ஒரு திரவம் இருக்கலாம் அதனால் வெப்பமானது திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு மாற்றப்படலாம் அதனால் அடிப்படையில் பல கட்டங்களில் வெப்பப் போக்குவரத்தை உள்ளடக்கியது தவிர இது உண்மையில் கட்ட மாற்றத்தையும் உள்ளடக்கியிருக்கலாம் இது கட்ட மாற்றத்தை உள்ளடக்கியிருக்கலாம் உதாரணமாக ஒருவர் உண்மையில் தண்ணீரை சூடாக்க விரும்பினால் நீங்கள் ஒரு பீக்கரின் அடிப்பகுதியில் இருந்து வெப்பத்தை மாற்றுவதைப் பார்க்கிறீர்கள் அதில் தண்ணீர் உள்ளது என்று நாம் கூறுவோம் மேலும் மேற்பரப்பின் அடிப்பகுதியில் இருந்து வெப்பத்தை மாற்ற விரும்புகிறீர்கள் நீங்கள் முதலில் திரவத்தையும் திரவத்தையும் ஒரு கொதிநிலையை அடைந்தவுடன் வெப்பப்படுத்தினால் நீர் உண்மையில் அணுக்கரு நிகழ்வு ஏற்படுகிறது மற்றும் நீர் திரவத்திலிருந்து நீராவி கட்டமாக மாற்றப்படுகிறது எனவே ஒரே நேரத்தில் வெப்பப் போக்குவரத்து மற்றும் கட்ட மாற்றம் உள்ளது இது உண்மையில் இந்த விஷயத்தில் நிகழ்கிறது மேலும் இது ஒரு தொழில்துறையின் பல்வேறு சூழ்நிலைகளில் பொதுவாக எதிர்கொள்ளப்படுகிறது எனவே இந்த பாடத்திட்டத்தில் இவற்றையும் அளவீடு செய்வதையும் பார்ப்போம் எனவே வெப்ப பரிமாற்றத்தின் வெவ்வேறு முறைகள் என்ன எனவே முதன்மையாக 3 வெவ்வேறு வெப்ப பரிமாற்ற முறைகள் உள்ளன அவை அடிப்படையில் கடத்தல் வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கதிர்வீச்சு இவை 3 வெவ்வேறு வகையான வெப்பப் போக்குவரத்து முறைகள் இவை ஒவ்வொன்றும் உண்மையில் வெவ்வேறு நிகழ்வுகளைப் பயன்படுத்தி நிகழ்கின்றன எனவே 3 முறைகள் கடத்தல் வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கதிர்வீச்சு அல்லது வெறுமனே கதிர்வீச்சு ஆகும் இவை 3 வெவ்வேறு வெப்ப பரிமாற்ற முறைகள் இவை 3 வெவ்வேறு முறைகள் இதன் மூலம் வெப்பம் உண்மையில் ஒரு அமைப்பிலிருந்து மற்ற அமைப்புக்கு அல்லது கொடுக்கப்பட்ட அமைப்பிற்குள் மாற்றப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துடன் இந்த 3 வெவ்வேறு முறைகள் என்ன என்பதை சுருக்கமாகப் பார்ப்போம் எனவே கடத்தலைப் பார்ப்போம் எனவே நாம் ஒரு ஸ்லாப் எடுத்து ஒரு ஸ்லாப்பின் 2 சுவர்கள் அல்லது ஒரு ஸ்லாப்பின் 2 முனைகளின் வெப்பநிலையை T 1 மற்றும் T 2 வெப்பநிலையில் பராமரிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் T 2 ஐ விட T 1 பெரியது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் ஆற்றல் மாற்றப்படுகிறது நாம் ஸ்லாப்பின் இந்த முனையிலிருந்து அல்லது சுவரின் இந்த முனையிலிருந்து சுவரின் மறுமுனைக்கு சொல்லலாம் மற்றும் உண்மையில் பரிமாற்றப்படும் வெப்பப் பாய்ச்சல் q இரட்டைப் பிரைம் மூலம் கொடுக்கப்படுகிறது என்று கூறலாம் மேலும் இது போன்ற ஒரு போக்குவரத்து பொதுவாக ஒரு நிலையான ஊடகமாக இருக்கும் ஒரு ஊடகத்தின் மூலம் நிகழும் எனவே ஒரு நிலையான ஊடகம் இங்கே உள்ளது மேலும் இந்த நிலையான ஊடகம் உண்மையில் திடமான அல்லது திரவமாக இருக்கலாம் எனவே ஒரு நிலையான ஊடகத்தின் மூலம் இத்தகைய ஆற்றல் ஓட்டம் பொதுவாக வெப்பப் போக்குவரத்தின் கடத்தல் முறை என குறிப்பிடப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறையின் அடுத்த வழக்கைப் பார்ப்போம் நம்மிடம் ஒரு திடப்பொருள் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது சில வெப்பநிலை T களில் பராமரிக்கப்படுகிறது மேலும் இந்த திடப்பொருளைக் கடந்து உண்மையில் பாயும் ஒரு திரவம் உள்ளது இந்த திடமான பொருளைக் கடந்து பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு திரவம் நம்மிடம் இருப்பதாகக் கூறுவோம் மற்றும் உண்மையில் பாயும் திரவத்தின் வெப்பநிலை T f ஆல் கொடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் வெப்பநிலையில் மாறுபாடு இருப்பதால் T f ஐ விட T s பெரியது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் ஒரு திடத்திலிருந்து திரவ நிலைக்கு ஆற்றலின் ஓட்டத்திலிருந்து வெப்ப ஓட்டம் மற்றும் ஆற்றல் மாற்றப்படும் ஃப்ளக்ஸ் q இரட்டை முதன்மை என்று கூறுவோம் இப்போது உண்மையில் இடையில் இருக்கும் ஒரு இடைமுகம் இருக்கும் திடப்பொருளுக்கும் திரவத்திற்கும் இடையில் இருக்கும் ஒரு மெல்லிய இடைமுகம் மற்றும் வெப்பமானது திடப்பொருளிலிருந்து திரவ ஓட்டத்திற்கு இந்த இடைமுகத்தின் மூலம் கடத்தப்படுகிறது மற்றும் வெப்பம் இறுதியில் திரவ சரம் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது எனவே அத்தகைய வெப்பப் போக்குவரத்து ஆற்றல் மாற்றப்படும் இடத்தில் திடமான ஒரு ஊடகத்திலிருந்து ஒரு திரவக் கட்டமாகச் சொல்கிறோம் இது உண்மையில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட வேகத்துடன் பாய்கிறது எனவே அத்தகைய வெப்பப் போக்குவரத்து உண்மையில் வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறை என்று அழைக்கப்படுகிறது இப்போது வெப்பப் போக்குவரத்தின் கதிர்வீச்சு முறை என்று அழைக்கப்படும் வெப்பப் போக்குவரத்து மூன்றாவது முறை இப்போது ஒவ்வொரு மேற்பரப்பும் ஒரு வரையறுக்கப்பட்ட வெப்பநிலையைக் கொண்டிருப்பதால் உண்மையில் மின்காந்த அலைகளை வெளியிடும் எனவே இங்கே இருக்கும் எந்த 2 மேற்பரப்பு நான் எழுதும் காகிதம் என் கைகள் இவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வெப்பநிலையைக் கொண்டுள்ளன மேலும் இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையைக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த காகிதத்தின் மேல் மற்றும் என் கையின் மேற்பரப்பிற்கு அதன் வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை காரணமாக உண்மையில் இருக்கும் மேற்பரப்பு உண்மையில் மின்காந்த அலைகளை வெளியிடும் எனவே இந்த இரண்டும் ஒன்றையொன்று எதிர்கொண்டால் ஒரு ஊடகம் இல்லாவிட்டாலும் உண்மையில் என் கையின் மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகள் உண்மையில் இடைமறித்து உண்மையில் இருக்கும் மேற்பரப்பால் பெறப்படும் என்று சொல்லலாம் இந்த தாள் இங்கே எனவே அத்தகைய வெப்ப போக்குவரத்து முறை உண்மையில் வெப்ப கதிர்வீச்சு அல்லது வெறும் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது எனவே அதை இந்த கார்ட்டூனில் சித்தரிக்கலாம் இங்கு எனக்கு ஒரு மேற்பரப்பு இருந்தால் மேலும் இந்த மேற்பரப்பில் இருந்து அனைத்து திசைகளிலும் கதிர்வீச்சு வெளிப்படுகிறது என்று சொல்லலாம் மேலும் என்னிடம் வேறொரு மேற்பரப்பு இருந்தால் இந்த மேற்பரப்பு T 1 வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் என்னிடம் மற்றொரு மேற்பரப்பு T 2 உள்ளது அதுவும் கதிர்வீச்சை வெளியிடுகிறது எனவே இந்த 2 பரப்புகளுக்கு இடையே உள்ள மின்காந்த அலைகள் வழியாக கதிர்வீச்சு அல்லது வெப்ப ஆற்றலைப் பரிமாறிக்கொள்வது உண்மையில் 2 க்கு இடையில் ஒரு ஊடகம் இருக்க வேண்டிய அவசியமில்லை இது உண்மையில் வெப்ப பரிமாற்றத்தின் வெப்ப கதிர்வீச்சு முறை என விவரிக்கப்படுகிறது எனவே ஒரு சில நிமிடங்களில் வெப்ப பரிமாற்றத்தின் வெவ்வேறு முறைகளின் சுருக்கமான அவுட்லைன் மூலம் இந்த குறிப்பிட்ட 60 விரிவுரை வெப்ப பரிமாற்ற பாடத்தில் உண்மையில் விவாதிக்கப்படும் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதை நான் விவரிக்கிறேன் எனவே அடுத்தது முதல் இந்த பாடத்திட்டத்தில் இரண்டாவது விரிவுரையிலிருந்து தொடங்கி வெப்பப் போக்குவரத்தின் கடத்தல் முறையை அளவிடுவதற்கு சுமார் 14 விரிவுரைகளை செலவிடுவோம் நாங்கள் சுமார் 14 விரிவுரைகளை செலவிடுவோம் மேலும் இந்த தலைப்பில் நாம் குறிப்பாக கடத்தல் ஒரு பரிமாணத்தில் நிலையான நிலை கடத்தல் 2 பரிமாணங்களில் நிலையான நிலை கடத்துதலைப் பார்ப்போம் நிலையற்ற கடத்தல் நிலையற்ற நிலைமைகளின் கீழ் கடத்தல் ஆகியவற்றைப் பார்ப்போம் இந்த ஒவ்வொரு செயல்முறையிலும் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு மதிப்பிடுவது எனவே இந்த பாடத்திட்டத்தில் விவாதிக்கப்படும் முதல் தலைப்பு அதுவாக இருக்கும் பின்னர் நாம் பார்க்கும் இரண்டாவது தலைப்பு துண்டாக இருக்கும் பாடத்தின் முக்கிய பகுதி உண்மையில் வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறையை உள்ளடக்கியது மேலும் 23 விரிவுரைகளில் இதைப் பற்றிப் பார்ப்போம் மற்றும் குறிப்பாக நாம் எல்லை அடுக்கு ஒப்புமையைப் பார்ப்போம் 3 வெவ்வேறு போக்குவரத்து செயல்முறைகள் உள்ளன அதாவது வெப்பப் போக்குவரத்து வேகப் போக்குவரத்து மற்றும் வெகுஜன போக்குவரத்து மேலும் அவை ஒன்றுக்கொன்று ஒத்தவை மேலும் இது எல்லை அடுக்கு ஒப்புமை ஆகும் இது உண்மையில் இந்த 3 செயல்முறைகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையைப் பயன்படுத்துகிறது இந்த எல்லை அடுக்கு ஒப்புமை உண்மையில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கான வெப்பப் போக்குவரத்து குணகத்தை மதிப்பிடுவதற்கு உதவும் எனவே குறிப்பாக 2 வெவ்வேறு வகையான ஓட்டங்களைப் பார்ப்போம் ஒன்று வெளிப்புற ஓட்டங்களாக இருக்கும் அங்கு திரவத்தின் ஓட்டம் உண்மையில் பொருளைக் கடந்தது பின்னர் உள் ஓட்டங்களைப் பார்ப்போம் உட்புற ஓட்டங்களின் விஷயத்தில் உண்மையில் ஒரு குழாயில் உள்ள ஓட்டத்தைப் பார்ப்போம் குழாய்களில் ஓட்டத்தைப் பார்ப்போம் மேலும் இவை இரண்டும் கட்டாய வெப்பச்சலனத்தின் கீழ் வரும் அடுத்த தலைப்பு இலவச வெப்பச்சலன அமைப்புகளைப் பார்ப்போம் 23 விரிவுரைகள் கொண்ட வெப்பச்சலனப் பகுதியை முடித்தவுடன் அடுத்த தலைப்புக்கு செல்வோம் அங்கு கட்ட மாற்றம் இருக்கும் போது வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை எவ்வாறு அளவிடுவது என்பதை அறிமுகப்படுத்துவோம் நாம் கட்ட மாற்றத்தைப் பார்ப்போம் மற்றும் அடிப்படையில் நாம் அதை 4 விரிவுரைகளில் பார்ப்போம் அங்கு 2 குறிப்பிட்ட தலைப்புகளைக் கருத்தில் கொள்வோம் ஒன்று கொதிக்கும் மற்றும் மற்றொன்று ஒடுக்கம் இவை ஒவ்வொன்றும் 2 விரிவுரைகளில் பின்னர் நாம் கதிர்வீச்சு வெப்பப் போக்குவரத்தின் மூன்றாவது முறைக்குச் செல்வோம் கதிர்வீச்சு தலைப்பில் சுமார் 13 விரிவுரைகளை செலவிடுவோம் கருப்பு உடல் அமைப்புகளில் கதிர்வீச்சை அளவிடுவதையும் சாம்பல் மேற்பரப்புகள் மூலம் கதிர்வீச்சை அளவிடுவதையும் நாங்கள் குறிப்பாகப் பார்ப்போம் நாம் கதிர்வீச்சை முடித்த பிறகு கடைசி தலைப்பில் வெப்பப் பரிமாற்றிகளைப் பார்ப்போம் இது வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் ஒரு பயன்பாடாகும் இது உருவாகும் இந்த பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் உருவாக்கும் வெப்ப பரிமாற்ற குணக வெளிப்பாடுகள் இதுவரை பார்த்தோம் மேலும் வெப்பப் பரிமாற்றிகளில் இவற்றைப் பயன்படுத்துவோம் இது உண்மையில் ஒரு முக்கியமான உபகரணம் மற்றும் பல தொழில்களில் பணிபுரியும் வெப்ப பரிமாற்ற செயல்முறையை அளவிடுவதற்கு சுமார் 5 விரிவுரைகளை நாம் செலவிடுவோம் எனவே இதனுடன் நாம் கடத்தல் செயல்முறைக்கு செல்வோம் அங்கு கடத்துதலை வரையறுப்பதைப் பார்க்கத் தொடங்குவோம் மேலும் அடுத்த விரிவுரையில் பல்வேறு கடத்தல் தலைப்புகளை அறிமுகப்படுத்துவோம்